மாணவர்களை வரவேற்கிறோம் நாம் கடன் காலத்தின் நீட்டிப்பு குறித்து கற்றுக் கொள்ளும் பணியில் இருக்கிறோம் ஆனால் சில வரம்புகள் உள்ளன முந்தைய வகுப்பில் முதல் வரம்பு அதாவது மார்ஜினல் காஸ்ட் கருத்தில் கொள்வதுபற்றி விவாதித்தோம் இந்த வரம்பை வாங்குபவரின் பார்வையில் இருந்து பார்த்தோம் விற்பனையாளரின் பார்வையில் இருந்து அல்ல ஏனென்றால் வாங்குபவரின் வட்டி வீதம் அதாவது வங்கியில் இருந்து கடன் வாங்கும் செலவைவிட விற்பனையாளரிடம் வாங்கும் செலவு அதிகமாக இருந்தால் வாங்க விரும்பமாட்டார் ' எனவே இந்த வழக்கில் அவர் வங்கியில் கடன் வாங்கி பின்னர் விற்பனையாளருக்கு நேரடியாக செலுத்த விரும்புகிறார் எனவே இதன் பொருள் என்னவென்றால் நீண்ட கால கடன் பெறுவதற்கான ஆபர்டூநிடீ காஸ்ட் அல்லது வாங்குபவரிடமிருந்து விற்பனையாளரால் வசூலிக்கப்படும் வட்டி வங்கிகளிடமிருந்து கடன் வாங்கும் செலவுக்கு சமமாக இருக்க வேண்டும் அந்த சமயத்தில் வாங்குபவர் அலட்சியமாக இருந்தால் அது அலட்சியமாக இருக்கிறது ஏனென்றால் அவர் வங்கியில் இருந்து கடன் வாங்கி விற்பனையாளருக்கு ரொக்கமாக செலுத்தினாரா அல்லது கடன் காலத்தில் விற்பனையாளரிடமிருந்து கடன் வாங்கினாரா மற்றும் வட்டியுடன் கடன் விற்பனையை ஏற்ற அனுமதிக்கிறாரா இதில் எதுவாயினும் இரண்டு வட்டி விகிதங்களும் செலவுகளும் சமமாக இருக்கும் ஆனால் விற்பனைவிற்பனையாளரிடம் இருந்து அதிக காலத்திற்கு கடன் வாங்கியதில் நீங்கள் மிகவும் வசதியாக இருப்பீர்கள் ஏனென்றால் வங்கியில் வாங்குவது போல கூடுதலான ஆவணங்கள் விற்பனையாளரிடம் கடன் வாங்கும்போது தேவையில்லை எனவே கடன் வாங்குபவர் அல்லது வாடிக்கையாளர் வாங்க விரும்பும் கடன் காலம் மட்டும் அதிகம் அதன்பிறகு கடன் காலம் நீட்டிக்கப்பட்டால் என்னவாகும் வாடிக்கையாளரின் கடன் வாங்கும் செலவு வங்கியில் கடன் வாங்கும் செலவோடு ஒப்பிடும்போது மிக அதிகமாக இருக்கும் அந்த சூழ்நிலையில் அவர் வங்கியில் இருந்து பணம் கடனாக வாங்குவது நல்லது பின்னர் அதை கடன் காலத்திற்குப் பிறகு விற்பனையாளருக்கு செலுத்துவது நல்லது எனவே கடன் கால வரம்பு என்பது வாங்குபவரின் கண்ணோட்டத்தில் முதல் வரம்பு அது விற்பனையாளரின் பார்வையில் இருந்து அல்ல என்பதாகும் விற்பனையாளர் எந்த காலத்திற்கும் விற்கத் தயாராக உள்ளார் ஏனெனில் வாங்குபவர் கடன் பெற தகுதியானவர் மற்றும் அவர் கடன் பெற தகுதியான நிலையை அனுபவித்து வருகிறார் மேலும் அவர் சந்தையில் நல்ல பெயரைப் பெற்றிருக்கிறார் அவர் நலமாக இருக்கிறார் அவர் நிதி நிலைமையில் நன்றாக இருக்கிறார் வாங்குபவருக்கும் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவர் கடன் வாங்க தகுதியானவர் வாங்குபவர் விற்பனையாளருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் வாங்குபவருக்கு ஒரு சிக்கல் உள்ளது வாங்குபவருக்கு உள்ள சிக்கல் என்னவென்றால் வாங்குபவர் கடன் வாங்கும் செலவில் இருந்து சேமிக்க முடியாது மற்றும் விற்பனையாளரிடமிருந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தைத் தாண்டி கடன் வாங்குவது வட்டி செலுத்துவதற்கான செலவை காட்டிலும் ஆபர்டூநிடீ காஸ்ட் குறைவாக இருக்கும் அல்லது விற்பனையாளரிடம் இருந்து கடனாக வாங்கும் செலவு அதிகமாக இருக்கும் இது முதல் வரம்பு நாம் கற்றுக் கொள்ளும் இரண்டாவது வரம்பை பற்றி பார்ப்போம் ஏனென்றால் அது வரிப் பகுதியில் உள்ளது ஒரு உதாரணத்தின் உதவியுடன் அந்த பகுதியைப் பார்ப்போம் உதாரணமாக இந்த தகவல்கள் எங்களிடம் உள்ளன அதாவது 4 கடன் காலங்கள் 3 மாத கடன் காலம் 6 மாத கடன் காலம் 9 மாத கடன் காலம் மற்றும் 12 மாத கடன் காலம் என்பது அதாவது வரி காரணியின் காரணமாக கடன் காலத்தின் அளவை தீர்மானிக்க ஏதேனும் வரம்பு உள்ளதா என்பதாகும் ஆம் அந்த வரி காரணி மற்றும் அந்த வாக்குறுதி எவ்வாறு வருகிறது என்பதன் காரணமாக ஒரு சிக்கல் உள்ளது விற்பனையாளரின் தரப்பிலிருந்து கடனை விரிவாக்குவதில் டேக்ஸ் ஃபேக்டர் எவ்வாறு சிக்கலை உருவாக்குகிறது மற்றும் அது மீண்டும் வாங்குபவருக்கு எப்படி ஒரு சிக்கலாக இருக்கிறது இதன் பொருள் விற்பனையாளர் அந்தக் காலத்திற்கு அப்பால் விற்க முடியாது என்பது இரு தரப்பினருக்கும் ஒரு பிரச்சனையாக இருக்கும் எனவே இந்த இரண்டு வரம்புகளைப் பற்றி நீங்கள் பேசும்போது மார்ஜினல் காஸ்ட் கருத்தாகும் இது வாங்குபவருக்கு எப்படி ஒரு பிரச்சினை என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம் மற்றும் இந்த விஷயத்தில் விற்பனையாளருக்கும் எப்படி பிரச்சினை என்று கூறுவோம் வரிக் காரணி அல்லது கடனில் விற்பனை செய்வதால் மற்றும் கடன் காலம் போன்றவற்றால் வரவிருக்கும் சிக்கல் மற்றும் வரி காரணி எவ்வாறு ஒரு சிக்கலை உருவாக்குகிறது என்பதை இப்போது நாம் இங்கு பார்ப்போம் இது விற்பனையாளருக்கு ஒரு தீவிர வரம்பாகும் ஆகையால் அவர் கடனை குறிப்பிட்ட காலத்திற்கு மேல் நீடிக்க முடியாது இது ஒரு முக்கியமான காரணி மற்றும் இதனை வரி என்று அழைக்கப்படும் இதை நாம் கடனில் விற்பனை பற்றி பேசும்போது பார்ப்போம் ஒருவேளை நாம் இன்று விற்பனையாளராக இருந்து விற்கப்படுவதையும் மற்றும் அவர் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குப் பிறகு நிதியைப் பெறப் போவதையும் பார்ப்போம் இந்த குறிப்பிட்ட கால இடைவெளியி விற்பனையாளரால் வாங்குபவருக்கு வழங்கப்பட்ட கடன் காலமாகும் அவருக்கு வரவேண்டிய பணம் கடன் காலத்தில் இறுதியில் திரும்ப கிடைக்கும் ஆனால் இந்தியாவில் நாம் முன்கூட்டியே வரி செலுத்தும் முறையைப் பின்பற்றுகிறோம் இதன் பொருள் இது சந்தையில்கூட பொதுவாக நடக்கிறது அதாவது சந்தையில் விற்பனையாளரால் எந்தவொரு விற்பனையும் அது ரொக்க பணத்திற்கு அல்லது கடனுக்கு விற்பனை செய்யப்படும்போது அந்த விற்பனைக்கு முன்கூட்டியே வரியை அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டும் இதன் பொருள் இந்திய கார்ப்பரேட் டாக்ஸ் முறை முன்கூட்டியே செலுத்தப்படும் வரி முறையாகும் மற்றும் காலாண்டுக்கு அதாவது ஒவ்வொரு 3 மாதங்களுக்கும் பிறகு செலுத்தப்படுகிறது எனவே அடுத்த காலாண்டின் ஆரம்பத்தில் செலுத்த வேண்டிய வரிகள் அடுத்த காலாண்டின் தொடக்கத்தில் செலுத்தப்பட வேண்டும் இவ்வாறு இந்தியாவில் வரிகள் 4 காலாண்டுகளுக்கும் முன்கூட்டியே விற்பனையாளர்களால் செலுத்தப்படுகிறது மற்றும் ஆண்டின் இறுதியில் விற்பனையாளர் எவ்வளவு உண்மையாக விற்பனையைச் செய்துள்ளார் விற்பனையாளரால் முன்கூட்டியே எவ்வளவு வரி செலுத்தப்பட்டுள்ளது என்று மொத்த கணக்கீடு செய்யப்படுகிறது குறைந்த வரி செலுத்தினால் எவ்வளவு நிலுவைவரி அரசுக்கு செலுத்தப்பட வேண்டும் ஆம் எனில் இருப்பு வரியை அரசாங்கத்திற்கு திரும்ப செலுத்த வேண்டும் ஒருவேளை அவர் உண்மையாக செலுத்த வேண்டிய வரியைவிட முன்கூட்டியே அதிகமாக வரி செலுத்தியிருந்தால் அவர் அதிகமாக செலுத்திய வரியை திரும்பப் பெற்றுக்கொள்ளலாம் எனவே இந்த முன்கூட்டியே வரி செலுத்தும் முறையின் காரணமாக வாங்குபவர்களுக்கு கடன் வழங்குவதில் சிக்கல் உள்ளது ஏனென்றால் இங்கே பிரச்சனை என்னவென்றால் விற்பனையாளர் விற்கும்போது அவர் விற்பனையின் ஒரு பகுதியை அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டும் அதுதான் வரி என்கிறோம் எனவே இன்று யாராவது வாங்குபவருக்கு விற்பனை செய்கிறார்களானால் அதற்கு ஈடாக அவர் எதையும் பெறவில்லை ஏனெனில் அந்த விற்பனை 3 மாதங்கள் அல்லது 90 நாட்கள் கடன் காலத்திற்கு என்பதால் விற்பனையின் வருமானம் 90 நாட்களுக்கு பிறகு விற்பனையாளர் உணர்வார் 90 நாட்களில் என்றால் 90வது நாள் அன்று அதற்கு முன் அல்ல எனவே விற்பனை செய்யும்போது அவர் செலுத்தும் முதல் கட்டணம் அதுதான் உற்பத்தி செலவு அவர் ஏற்கனவே மூலப்பொருட்களை வழங்குபவர்களுக்கு பணம் செலுத்தியுள்ளார் அவர் ஏற்கனவே தொழிலாளர்களுக்கு பணம் செலுத்தியுள்ளார் மற்ற பயன்பாடுகள் அதாவது மின்சாரம் நீர் மற்றும் பிற மேல்நிலைகளுக்கு ஏற்கனவே பணம் செலுத்தியுள்ளார் எனவே இவைகள்தான் உற்பத்தி செலவு ஏற்கனவே சரியாக செலுத்தப்பட்டுள்ளது இரண்டாவது விஷயம் என்னவென்றால் அந்த விற்பனைகளுக்கு முன்கூட்டியே செலுத்த வேண்டிய வரியை முன்கூட்டியே செலுத்த வேண்டும் இருப்பினும் விற்பனையின் போது அவரால் விற்பனையை 3 மாதங்களுக்கு பிறகே உணரப்படும் அந்த வழக்கில் அவர் இதுவரை வசூலிக்காத அந்த விற்பனைகளுக்கான வரியையும் செலுத்துகிறார் அந்த விற்பனையானது காலாண்டின் முடிவில் 3 மாதங்களுக்குப் பிறகு வசூலிக்கப்படும் ஆனால் இன்றே அவர் அதற்கு வரி செலுத்த வேண்டும் ஒருவேளை இதுபோன்ற அமைப்பு இந்தியாவில் இருந்தால் அதாவது விற்பனையாளர் 3 மாதங்களுக்கு விற்பனை செய்த பின்னர் அந்த விற்பனையின் மீதான வரியை செலுத்துமாறு அரசாங்கம் கேட்டுக் கொண்டால் எவ்வளவு கடன் காலத்திற்கும் வேண்டுமானாலும் நீட்டிப்பதில் விற்பனையாளருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் எந்த வரம்பற்ற காலத்தையும் அனுபவிக்கிறீர்களா இல்லையா என்பது வாங்குபவருடையது ஆனால் முன்கூட்டியே வரி செலுத்தும் முறையின் காரணமாக அவர் அந்த வரியை அந்த விற்பனையின் போது செலுத்துகிறார் மேலும் அவர் பணத்தை சேகரிக்கவில்லை அதாவது நாம் கடனில் விற்பனை செய்யும் போது விற்பனை செய்யப்பட்டது என்று கருதப்படுகிறது விற்பனை எப்போதும் லாபத்தில் செய்யப்படுகிறது இலாபமும் சம்பாதிக்கப்படுகிறது மேலும் எப்பொழுதும் இலாபத்தில் செய்யப்பட்டது என்று எண்ணப்படுகிறது மேலும் அந்த இலாபத்தின் ஒரு பகுதியை அரசாங்கத்திற்கு வரியாக செலுத்த வேண்டும் என்று கருதப்படுகிறது எனவே விற்பனையின் போது விற்பனை செய்யப்பட்டபின் இலாபவரி செலுத்தப்படுகிறது அதேசமயம் உண்மையாக பார்த்தால் எதுவும் நடக்கவில்லை விற்பனை மட்டுமே நடந்துள்ளது என்றால் வருவாயும் வரவில்லை மற்றும் இலாபமும் சம்பாதிக்கப்படவில்லை பெயரளவு இலாபம் எதுவும் இல்லை நோக்கமாகவும் இல்லை அதாவது கடன் விற்பனை செய்யப்பட்டது அதாவது ரொக்கமாக பணம் பெறவில்லை இலாபமும் பெறவில்லை ஆனால் விற்பனையாளர் அதற்கான வரியை ரொக்கமாக செலுத்த வேண்டுமென்றால் அவர் முன்கூட்டியே வரியை அரசாங்கத்திற்கு டெபாசிட் செய்ய வேண்டும் அதனால்தான் பணத்தின் தற்போதைய மதிப்பு காரணமாக பின்பு ஒரு சிக்கல் வருகிறது நாம் இங்கே அதைப்பற்றி கற்றுக்கொள்ளப் போகிறோம் எனவே அவர்களின் அந்த முன்கூட்டியே வரி செலுத்தும் முறையின் பிரச்சினை காரணமாக விற்பனையாளர் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மேல் அல்லது ஒரு குறிப்பிட்ட தேதி வரை கடனை நீட்டிக்க முடியாது எனவே இந்த விஷயத்தில் அந்த 4 காலத்தை முதலாவது 3 மாதங்கள் 2 வது 6 மாதங்கள் மூன்றாவது 9 மாதங்கள் நான்காவது 12 மாதங்கள் சரியா இவை நாம் இங்கு எடுத்துள்ள விவரங்கள் நாம் முதல் குறிப்பிட்ட விவரங்கள் மற்றும் உற்பத்தியின் அடிப்படை விலை உற்பத்தியின் அடிப்படை விலை என்பதன் பொருள் இது மொத்த செலவு மற்றும் இலாபம் ஆகியவற்றை உள்ளடக்கியது உதாரணமாக உற்பத்தியின் அடிப்படை விலை 10000 ரூபாய் அதாவது விற்பனை விலை நாம் இதை அடிப்படை விலை என்று அழைக்கிறோம் என்றால் உற்பத்தியின் விற்பனை விலை 10000 ரூபாய் மதிப்புடைய விற்பனையாகும் 10000 ரூபாய் மதிப்புள்ள விற்பனையானது விற்பனையாளரால் ஒரு வாங்குபவருக்கு விற்பனை செய்யப்பட வேண்டும் மற்றும் கடன் காலம் இந்த 4 விருப்பங்களில் ஏதேனும் ஒன்று வேண்டும் பின்னர் என்ன நடக்கும் அடிப்படை விலை 10000 அல்லது 4 காலங்கள் லோடிங் ஃபேக்டர் 10000 நாம் மாதத்திற்கு 2 எடுத்துக்கொள்கிறோம் ஆண்டுக்கு 24 இது யதார்த்தமான காரணி நாம் சந்தையில் கடனில் விற்பனை செய்யும்போது விற்பனையாளர் தங்கள் கடன் விற்பனை காரணிகளை ஏற்றும்போது மாதத்திற்கு 2 அல்லது ஆண்டுக்கு 24 நம்பக காரணிகள் ஏற்றுகிறார் எனவே இங்கே நாம் அந்த விற்பனையை ஏற்றுவோம் ஏனென்றால் நாம் 10000 ரூபாய் கடன் விற்பனை செய்யப்போகிறோம் எனவே லோடிங் ஃபேக்டர் 10000 முதல் 10600 வரை விற்பனை விலையை அதிகரிக்க காரணமாகிறது ஏனெனில் 600 என்பது 3 மாத கடன் காலத்தில் வாங்குபவர் இரட்டிப்பாக்க வேண்டிய வட்டி இரண்டாவது வழக்கில் கடன் காலம் விற்பனையாளரால் வாங்குபவருக்கு நீட்டிக்கப்பட்டால் ஏற்றுதல் காரணி இரட்டிப்பாகிறது ஏனெனில் கடன் காலம் 3 முதல் 6 மாதங்கள் வரை இரட்டிப்பாகி வருகிறது இது இன்னும் 3 மாதங்களுக்கு அதிகமானால் சுமை காரணி மீண்டும் 3 மடங்கு அதிகரிக்கிறது விற்பனையாளர் வாங்குபவரிடமிருந்து வசூலிக்கும் மொத்த வட்டியின் மொத்த ஏற்றுதல் தொகை 1800 ஆக இருக்கும் மேலும் இது 12 மாதங்கள் வரை அதிகரிக்க வேண்டுமானால் லோடிங் ஃபேக்டர் மீண்டும் 4 மடங்காகும் மீண்டும் 2 ஆனால் 12 மாதங்கள் என்றால் அவர் வசூலிக்கும் ஆண்டு முழுவதுமான வட்டி வீதம் 24 எனவே காலம் எண் 3 இல் இறுதி விற்பனை விலை அல்லது புள்ளி எண் 3 இறுதி விற்பனை விலை 10600 கடன் காலம் 3 மாதங்கள் அல்லது 6 மாதங்களாக இருந்தால் 11200 கடன் காலம் 9 மாதங்கள் என்றால் 11800 மற்றும் கடன் காலம் 12 மாதங்கள் அல்லது ஒரு வருடம் என்றால் 12400 எனவே இது அவர் முடிவு செய்யப்படவுள்ள இறுதி விலை ஆனால் இந்த இறுதி விலை அவரால் பெறப்படுவதை நீங்கள் காண்கிறீர்கள் முதல் வழக்கில் 3 மாதங்களுக்குப் பிறகு இரண்டாவது வழக்கில் 6 மாதங்களுக்குப் பிறகு மூன்றாவது வழக்கில் 9 மாதங்களுக்குப் பிறகு நான்காவது வழக்கில் 12 மாதங்கள் அல்லது ஒரு வருடம் கழித்து இந்த தொகை பெறப்படுகிறது இன்றே பெறப்படுவதில்லை இது நாம் பரிசீலிக்கும் காலத்திற்குப் பிறகு பெறப்படுகிறது அதாவது இது அந்த 4 கால அம்சங்களில் எது என்பதை பொறுத்தது இப்போது இதை விற்பனை செலவிலிருந்து கழிக்கவும் விற்பனை செலவு 80 என்று நாம் கருதுவோம் இந்த விஷயத்தில் 8000 என்று கூறுகிறோம் எனவே இது 4 நிகழ்வுகளிலும் ஒரே மாதிரியாக இருக்கிறது ஏனெனில் செலவு ஒரே மாதிரியாக இருக்கும் நாம் உற்பத்தி செலவை பற்றி பேசுகிறோம் வட்டி பகுதி அல்ல மற்றும் வட்டி வேறுபட்டது எனவே விற்பனை செலவு அல்லது உற்பத்தி செலவு 8000 8000 8000 மற்றும் 8000 ஒருவேளை விற்பனை விலை 10600 என்றால் நிகர இலாபம் என்ன இதன் நிகர இலாபம் 2600 இரண்டாவது செலவின் நிகர இலாபம் 3200 மூன்றாவது உற்பத்தி செலவின் நிகர இலாபம் 3800 மற்றும் நான்காவது 4400 இப்போது நான் உங்களுடன் பேசிக் கொண்டிருந்தேன் இப்போது இங்கே வருமான வரி வந்துவிட்டது என்று நாம் கருதுகிறோம் எடுத்துக்காட்டாக விற்பனையாளர் ஒரு கார்ப்பரேட் டாக்ஸ் அல்லது வருமான வரி செலுத்த அல்லது விற்பனையாளருக்கு உட்பட்ட வரி செலுத்த வேண்டும் அல்லது அவரது வருமானத்தின் மீதான வரி வீதம் 45 என்று சொல்லலாம் இது ஒரு அனுமான வீதமாகும் அது எதுவாகவும் இருக்கலாம் அது உண்மையில் 30 ஆகும் ஆனால் இது 45 என்று வைத்துக் கொள்வோம் எனவே விற்பனையின் போது எதையும் பணமாகப் பெறாத இடத்தில் பாருங்கள் அவர் ஏற்கனவே 8000 ரூபாயை செலுத்தியுள்ளார் இது விற்பனை செலவு அதாவது பொருள்கள் தொழிலாளர்கள் நீர் மற்றும் பிற விஷயங்களின் அடிப்படையில் விற்பனை செலவு ஆகும் மற்றும் அவர் இந்தியாவில் உள்ள முன்கூட்டிய வரி செலுத்தும் முறையின் படி அரசு வங்கியில் செலுத்த வேண்டியது 1170 ஆகும் இது அவரது இலாபத்தில் 45 ஆகும் அவர் முன்கூட்டியே அரசாங்க கருவூலத்தில் செலுத்தப்பட உள்ளது எனவே வரி போக மீதமிருக்கும் இலாபம் எவ்வளவு முதல் வழக்கில் இது வரிக்குப் பின் 1430 இரண்டாவது வழக்கில் 1760 மூன்றாவது வழக்கு 2090 மற்றும் நான்காவது வழக்கு 2420 அதாவது இது வரிக்கு பின் கிடைக்கும் இலாபம் ஆகும் இப்போது விற்பனையின் போது அவரது கையிலிருந்து செல்லும் தொகை எவ்வளவு அவர் ஏற்கனவே அறிவுறுத்தியபடி இந்த முதல் 8000 ரூபாயை அவர் செலுத்துகிறார் சரியா இரண்டாவது விஷயம் என்னவென்றால் அவர் இந்த 1170 ஐ முதல் வழக்கில் 3 மாத கடன் காலத்தில் செலுத்துகிறார் இது அரசாங்கத்திற்கு முன்கூட்டியே வரியாக செல்கிறது எனவே அவரது கையிலிருந்து வெளியேறும் மொத்த தொகை 9170 ஆகும் அவர் ஏற்கனவே 9170 செலுத்தியுள்ளார் ஆனால் எந்த பணமும் திரும்பப்பெறவில்லை இப்போது 3 மாதங்கள் அல்லது 6 மாதங்கள் அல்லது 9 மாதங்கள் அல்லது 12 மாதங்களுக்குப் பிறகு அவர் கடன் விற்பனைத் தொகையை மொத்தமாகப் பெறுவார் அதாவது செலவு இலாபம் லோடிங் ஃபேக்டர் எனவே அவர் முதல் கட்டத்தில் 10600 இறுதி விலையாக பெறுவார் இரண்டாவது வழக்கில் 11200 ஐ இறுதி விலை மூன்றாவது வழக்கில்வழக்கில் 11800 இது இறுதி விலை மற்றும் நான்காவது வழக்கில் 12400 இது விலை உள்ளிட்ட அனைத்து உள்ளீடுகளையும் உள்ளடக்கியது கடன் காலத்திற்குப் பிறகு பெறப் போகும் இந்த விற்பனை வருமானத்தின் தற்போதைய மதிப்பை இப்போது கணக்கிட்டு தள்ளுபடி செய்வோம் ஏனென்றால் NPV தற்போதைய நிகர மதிப்பைக் கணக்கிட வேண்டும் உண்மையில் எவ்வளவு பெறப்படுகிறது என்பதைக் கணக்கிட வேண்டும் ஏனெனில் 3 மாதங்களுக்குப் பிறகு பெறப்பட்ட 10600 அல்ல அதேபோல் 6 மாதங்களுக்குப் பிறகு 11200 நிச்சயமாக 11200 இல்லை 9 மாதங்களுக்குப் பிறகு 11800 நிச்சயமாக அதே அளவு அல்ல 12 மாதத்திற்குப் பிறகு 12400 அதே அளவு அல்ல எனவே அதை மீண்டும் தள்ளுபடி செய்கிறோம் அதை மீண்டும் லோடிங் 2 ஆகும் நாம் கடன் விற்பனையை ஏற்றும்போது நீங்கள் அதை தள்ளுபடி செய்யும் போது நாம் கடன் கால முடிவில் விற்பனையின் வருமானத்தை பெறுகிறோம் நாம் மாதத்திற்கு 2 வீதத்தில் தள்ளுபடி காரணியை பயன்படுத்துகிறோம் இது மீண்டும் விற்பனையாளரின் ஆப்பர்சூனிட்டி காஸ்ட் ஆகும் இந்த காரணிகளை நாம் பெற்று வருகிறோம் கடன் காலத்தின் முடிவில் நாம் பெறும் விற்பனை வருமானத்தை தள்ளுபடி காரணி மூலம் பெற்று வருகிறோம் அந்த விற்பனையின் தற்போதைய மதிப்பை நாம் சரியாகப் பெறுகிறோம் எனவே நாம் உண்மையில் எவ்வளவு பெறுகிறோம் நாம் 10600 ஐப் பெறுகிறோம் ஆனால் அதன் உண்மையான தற்போதைய மதிப்பு அதாவது 2 தள்ளுபடி காரணியில் 9988 ஆகும் இரண்டாவது வழக்கில் பெறப்பட்ட 11200 ரூபாய்க்கு எதிராக மூன்றாவது இடத்தில் 9946 ஐப் பெற்றுள்ளோம் 11800 க்கு எதிரான வழக்கில் 9874 ஐப் பெறுகிறது மற்றும் 12000 க்கு எதிரான நான்காவது வழக்கில் நாம் 9777 ஐப் பெற்றுள்ளோம் இது நாம் பெற்ற தொகையின் தற்போதைய மதிப்பு இதன் பொருள் என்னவென்றால் அவர் விற்பனையின் போது எவ்வளவு தொகை செலுத்தப்பட்டது அது செலவு 8000 மற்றும் வரி 1170 இப்போது எவ்வளவு பெறப்படுகிறது தற்போதைய மதிப்பு 9988 ஆகவே 9988 9170 என்பது மொத்தத்தின் தற்போதைய நிகர மதிப்பு அதாவது வெளிச்செல்லும் செலவு எவ்வளவு பண வரவு எவ்வளவு என்றால் நீங்கள் வெளிச்செல்லும் செலவு மற்றும் பண வரவு ஆகிய இரண்டின் தற்போதைய மதிப்பைக் கணக்கிடுங்கள் தற்போதைய நிகர மதிப்பை 3 மாத கடன் காலம் மற்றும் NPV நேர்மறையாகக் கணக்கிட்டால் ஆறு மாத கடன் காலம் NPV மீண்டும் நேர்மறையானது ஆனால் கீழே வருவது 3 மாதங்களுக்கு 818 ஆகவும் 6 மாதங்கள் 506 ஆகவும் 9 மாதங்கள் 1647 ஆகவும் மேலும் கீழே வரவும் NPV மற்றும் 12 மாத கடன் காலத்தில் இது எதிர்மறையாக 203 ஆகிவிட்டது எந்தவொரு திட்டம் எந்தவொரு முதலீட்டு திட்டத்தின் தற்போதைய நிகர மதிப்பு பூஜ்ஜியமாக அல்லது மிகவும் குறைவாக இருந்தால் அது முதலீட்டாளருக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்கது ஏனென்றால் அந்த திட்டத்தின் NPV பூஜ்ஜியமாக இருந்தால் அது நேர்மறையானது ஆனால் அது எதிர்மறையாக இருக்கக்கூடாது எனவே இந்த விஷயத்தில் விற்பனையாளர் இங்கே முதலீட்டாளராக இருக்கிறார் ஏனெனில் அவர் தனது பணத்தை கடன் விற்பனையில் முதலீடு செய்யப் போகிறார் எனவே விற்பனையாளர் இங்கே மறு முதலீடு செய்கிறார் அவர் 10000 அதன்மேல் வரி பகுதியை முதலீடு செய்கிறார் இதன் பொருள் NPV நேர்மறையானது அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை NPV 818 அவர் விற்பனை செய்வதில் மகிழ்ச்சி 6 மாதங்கள் எந்த பிரச்சனையும் இல்லை ஒருவேளை 6 மாத கடன் காலத்திற்கு விற்கப்பட்டால் NPV கீழே வருகிறது ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லை ஏனென்றால் இன்னும் இது நேர்மறையானது 9 மாதங்களுக்குப் பிறகும் ஒரு சிக்கல் கூட இல்லை ஏனென்றால் NPV 164 நேர்மறையாக வெளிவருகிறது ஆனால் அவர் கடன் காலத்தை 9 முதல் 12 மாதங்கள் வரை நீட்டிக்கும்போது NPV எதிர்மறையாகிறது இதன் பொருள் அவர் 12 மாத காலத்திற்கு கடனில் விற்க முடியாது ஏனெனில் இந்த காலகட்டத்தில் NPV எதிர்மறையாகிறது இந்த வழக்கில் அதிகபட்ச கடன் காலம் 9 முதல் 12 மாதங்கள் வரை 12 மாதங்கள் இல்லையெனில் மற்றும் அவர் அதை நீட்டிக்க விரும்பினால் பிறகு அது ஒன்பது மாதங்களுக்கு மேல் அதிகமாகும் ஏனென்றால் நமது NPV நேர்மறையானது ஆனால் 10 மாதங்கள் அல்லது 10 5 மாதங்கள் அல்லது 11 மாதங்கள் கணக்கீடுகளுக்குப் பிறகு பார்ப்போம் ஆனால் குறைந்தது 12 மாதங்கள் அல்ல 12 மாதங்களில் NPV எதிர்மறையாகி வருகிறது அந்த சந்தர்ப்பத்தில் எந்தவொரு திட்டமும் எந்தவொரு முதலீட்டு திட்டமும் நமக்கு எதிர்மறையான NPVஐ வழங்கும் அந்த முன்மொழிவை முதலீட்டிற்கு பயனுள்ளதாக நாம் கருத முடியாது எனவே நாம் இங்கு எந்த முதலீட்டையும் செய்ய மாட்டோம் இப்போது இந்த சிக்கல் ஏன் வந்துள்ளது ஏனென்றால் கடன் காலம் அதிகமாகிறது ஏன் NPV குறைந்து வருகிறது இந்த பிரச்சினை ஒரு மில்லியன் டாலர் கேள்விக்கு வந்துள்ளது என்பதை இப்போது நாம் பார்க்க வேண்டும் இது சிக்கலை உருவாக்குகிறது இது இங்கே வரம்பு ஏன் அவ்வாறு நடக்கிறது ஏனென்றால் அந்த கடன் காலத்தைப் பற்றி நீங்கள் இங்கு பேசினால் 3 முதல் 12 மாதங்கள் வரை நாம் வைத்திருக்கும் முக்கியமான கூறுகளில் காரணமாக நீட்டிக்கிறோம் சில இலாபங்கள் மற்றும் பிற விற்பனையை கருத்தில் கொண்டு நாம் முதலில் விற்பனை விலை 10000 ரூபாயை மீட்க வேண்டும் என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் இரண்டாவது விஷயம் லோடிங் ஃபேக்டர் மீது வரி செலுத்த வேண்டியது அவரது வட்டி செலவு ஆகும் அவர் அதற்கான வரியை செலுத்தக்கூடாது ஆனால் லோடிங் ஃபேக்டர் க்கான வரியையும் அவர் செலுத்த வேண்டும் அது சர்ச்சைக்குரிய ஒன்று ஒரு சிக்கல் என்னவென்றால் முதல் சிக்கலில் தான் இரண்டாவது சிக்கல் உள்ளது முதல் சிக்கல் என்னவென்றால் முன்கூட்டியே வரி செலுத்தும் முறை அவர் முன்கூட்டியே வரி செலுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார் எனவே இதன் பொருள் என்னவென்றால் விற்பனையின் போது நாம் கேட்கிறோம் எவ்வளவு பணம் செலுத்துகிறார் என்பதை அவர் விற்பனையின் போது 9170 ஐ செலுத்துகிறார் அவர் விற்பனையின் போது 8000 மட்டும் செலுத்தப்படவில்லை ஒருவேளை வரி அமைப்பு அனுமதித்தால் அது சரி நீங்கள் கடனில் விற்பனை செய்யலாம் மற்றும் வசூலிக்கும் தேதியில் அல்லது அதற்குப் பிறகு அதாவது கடன் காலத்தின் முடிவில் என்னென்ன இலாபம் ஈட்டுவீர்கள் இதற்கு நீங்கள் வரி செலுத்த வேண்டும் மற்றும் விற்பனை உணரப்பட்ட பிறகு நீங்கள் வரி செலுத்துகிறீர்கள் பின்னர் எந்த பிரச்சனையும் இல்லை அதாவது 12 மாத காலத்திற்குப் பிறகும் NPV நேர்மறையாக இருக்கும் என்று நான் கூற முடியும் இது மிக மிக நீண்ட கடன் காலம் 12 மாத கடன் காலத்தில் NPV நேர்மறையாக இருக்கும் ஆனால் அவர் முன்கூட்டியே வரி அரசாங்கத்திற்கு செலுத்தப்போகிறார் எனவே இந்த பிரச்சினையின் காரணமாக அவர் மிக முக்கியமான கூறுகளை வெளியேற்றப் போகிறார் 8000 ரூபாய் அவரது விற்பனை செலவு இரண்டாவது விஷயம் என்னவென்றால் அந்த இலாபத்திற்கு முன்கூட்டியே வரி செலுத்தப் போகிறார் அவர் அந்த நாட்களில் பணமாகப் பெறாததால் அவர் கையில் இருந்து செலுத்துகிறார் ஏனென்றால் தற்போதைய நிகர மதிப்பு சிக்கல்கள் காரணமாக நீங்கள் NPV ஐக் அந்த மொத்த பரிவர்த்தனைகளில் இருந்து கணக்கிட்டால் முன்கூட்டியே வரி செலுத்தும் முறையின் காரணமாக NPV 12 மாதங்கள் கடன் காலத்தில் எதிர்மறையாகி வருகிறது ஒருவேளை அவர் வரி செலுத்த அனுமதிக்கப்பட்டால் கடனின் சேகரிப்பில் 3 மாதங்களுக்குப் பிறகு அல்லது 6 மாதங்களுக்குப் பிறகு அல்லது 9 மாதங்களுக்குப் பிறகு அல்லது 12 மாதங்களுக்குப் பிறகுகூட NPV நேர்மறையாக இருக்கும் உதாரணமாக இங்கே 12 மாதங்களுக்குப் பிறகு மொத்த வருமானம் என்ன NPV எப்படி இருக்கும் என்பதைப் பார்ப்போம் இது எவ்வளவு என்பதை எப்படி உணரப்போவது இது 12400 ஐ உணரப் போகும் தொகையாகும் இது 12400 என்பது விற்பனையின் கட்டத்தில் அல்ல ஆனால் 12 மாதங்களுக்குப் பிறகு 12400 ஐ அவர் சரியாகப் பெறுவார் இந்த விஷயத்தில் இந்த மொத்தத் தொகை குறைந்த வரி பற்றி நாம் பேசும்போது எவ்வளவு வருமான வரி செலுத்தப்போகிறோம் 1980 வருமான வரி என்பதை நாம் ஏற்கனவே இங்கு கணக்கிட்டுள்ளோம் ஆகவே இதை 1980 இல் இருந்து கழிப்போம் அதாவது தனது 1400 ஐ வாங்குபவர் செலுத்த அனுமதிப்போம் பின்னர் அவர் செலுத்த வேண்டிய இலாப வருமான வரியை 1980 இல் அவர் இதை செலுத்துவார் எனவே நிகர உணர்தல் என்பது எவ்வளவு 10420 என்பது ஆகும் இது 12 மாதங்களுக்குப் பிறகு விற்பனை வருமானத்தை உணர்ந்த பிறகு 12400ஐ செலுத்துவார் மற்றும் அதன்மீது அவர் வரி செலுத்தியுள்ளார் ஆவது 1980 இலாபத்தின்மேல் செலுத்த வேண்டும் எப்படியிருந்தாலும் அவர் சம்பாதிக்கும் இலாபத்தில் இருந்து செலுத்துவார் இந்த வரி பகுதியை கணக்கிட்டு பின்னர் அவருக்கு நிகர உணர்தல் 10420 ஆகும் இப்போது இதை தள்ளுபடி செய்தால் 10420 x தள்ளுபடி காரணி இங்கே தள்ளுபடி காரணி என்ன இங்கே தள்ளுபடி காரணி 0 785 ஆகும் இந்த காரணியுடன் தள்ளுபடி செய்தால் இந்த தொகை 8126 வெளிவரும் இதை நாம் நிகர உணர்தல் என்கிறோம் இது 10420 இல் இருந்து பெறப்பட்டது மற்றும் இங்கே விற்பனை செலவு என்ன இது 8000 ஆகும் எனவே NPV என்ன இப்போது தற்போதைய நிகர மதிப்பு 216 நேர்மறை எனவே இந்தியாவில் முன்கூட்டியே வரி செலுத்தும் முறையின் காரணமாக கடன் காலத்தை குறிப்பிட்ட காலத்திற்குப் அப்பால் நீட்டிக்க முடியாது ஏனெனில் முன்கூட்டியே வரி செலுத்தும் முறை சில காலங்களுக்குப் பிறகு அதாவது தற்போதைய நிகர மதிப்புயின் காரணமாக நிகர முதலீட்டின் மீதான கடன் விற்பனைக்கு எதிர்மறையாக இருக்கும் ஏனென்றால் குறிப்பாக முன்கூட்டியே செலுத்தும் முறை இதன் விளைவாகும் ஒரு முக்கியமான விஷயம் காரணமாக அந்த சிக்கல் மிகவும் மோசமாகிவிட்டது என்பதை இப்போது நீங்கள் காண்கிறீர்கள் அந்த முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த லோடிங் ஃபேக்டர் மீதான வரியையும் அவர் முன்கூட்டியே செலுத்த வேண்டும் எனவே இந்த காரணத்தினால் அவர் லோடிங் ஃபேக்டர் ஐ பற்றி பேசுகிறோம் மேலும் அவர் மாதத்திற்கு 2 என்ற விகிதத்தில் அவர் பயன்படுத்திய சுமைக் காரணி எவ்வளவு மொத்த தொகை உங்களிடம் உள்ளது இந்த ரூபாய் 24 100 கள் உடன் நீங்கள் சேர்த்தாள் கடன் விற்பனை 2400 சரியா மற்றும் இதில் 45 என்ற விகிதத்தில் வரி எவ்வளவு செலுத்துகிறார் அவர் 2400 செலுத்துகிறார் அதில் 45 என்பது எவ்வளவு அது 1080 இது அவர் செலுத்தும் செலுத்தும் மொத்த வரி லோடிங் ஃபேக்டர் களில் 1080 வரியாக அரசாங்கத்திற்கு செல்கிறது அதுவும் முன்கூட்டியே சரியா இதில் காசோலையை செலுத்திய பிறகு எவ்வளவு உணரப்படுகிறது அவர் 2400 1080 ஐ உணர்ந்துகொள்கிறார் அதனால் அவருக்கு எவ்வளவு வருகிறது அவருக்கு வரும் தொகை 1320 அதாவது இந்த தொகை அவருக்கு வருகிறது நீங்கள் கணக்கிட்ட 1080 ஐ அவர் விற்பனை செய்யும் போது செலுத்துகிறார் எனவே 1080 என்றால் அரசாங்கத்திற்கு தற்போதைய மதிப்பில் எந்த இழப்பும் இல்லை என்று அர்த்தம் ஆனால் இந்த தொகை 2400 12 மாதங்களுக்குப் பிறகு அவரிடம் வருகிறது ஏற்கனவே 12 மாதங்களுக்கு முன்பே செலுத்திய 1080 அரசாங்கத்திற்கு ஒரு வரி எனவே அவர் உண்மையில் 1320 ஐப் பெறுகிறார் என்பதாகும் இப்போது இந்த 1320 இன் தற்போதைய மதிப்பை இந்த 0 7885 இல் கணக்கிடுகிறீர்கள் இங்கே இது ஒரு காரணி எனவே நீங்கள் இதைக் கணக்கிடுங்கள் இது 1040 ஆகும் அதாவது இது ஆப்பர்சூனிட்டி காஸ்ட்ன் NPV அதாவது ரூபாய் 40 எனவே இந்த குறிப்பிட்ட சிக்கலின் காரணமாக தற்போதைய நிகர மதிப்பு எதிர்மறையாகி விடுகிறது மேலும் ஒரு சிக்கல் என்னவென்றால் அவர் ஆப்பர்சூனிட்டி காஸ்ட் க்கு வரி செலுத்த வேண்டியுள்ளது பின்னர் இந்த NPV 9 மாதங்களுக்குப் பிறகு எதிர்மறையாக இருக்கலாம் சரியாக 9 மாதங்களுக்குப் பிறகு அல்ல ஆனால் 12 மாத கடன் காலத்திற்கு பிறகு மற்றும் 12 மாதங்களுக்குப் பிறகு விற்பனை வரி கணக்கீட்டை ஏற்கனவே பார்த்தோம் 3 மாதங்கள் 6 மாதங்கள் 9 மாதங்கள் 12 மாதங்கள் மற்றும் 12 மாதங்களுக்கு பிறகும் NPV நேர்மறையாக இருக்கும் என்று நான் சொன்னேன் இது இங்கே 216 ஆகும் இங்கே நாம் பார்க்க இருக்கும் பிரச்சனை என்னவென்றால் எதிர்மறையான NPV ஆப்பர்சூனிட்டி காஸ்ட் என்பது அவரது வருமானம் அல்ல அதற்கும் அவர் முன்கூட்டியே வரி செலுத்த வேண்டும் மேலும் 12 மாத கடன் காலத்தில் NPV எதிர்மறையாக இருப்பதால் உண்மையான கடன் காலம் எவ்வளவு இருக்க வேண்டும் அதை எவ்வாறு செயல்படுத்துவது மேலும் விவாதங்கள் அடுத்த வகுப்பில் பேசப்படும் மிக்க நன்றி